முன்னுரை வெல்டிங் பொதுவாக இது இரண்டு மெட்டீரியல் பிளேட்டுகளை சேர்த்து ஒரு ஒருங்கிணைந்த ஒன்றை உருவாக்கும் செயல்முறையாகும் வெல்டெட் பொருட்களின் பெரும்பகுதி உலோகங்கள் மற்றும் அவற்றின் உலோகக் கலவைகள் ஆகும் தெர்மோபிளாஸ்டிக்ஸ் போன்ற பிற பொருட்களின் இணைப்பிற்கும் வெல்டிங் பயன்படுத்தப்படுகிறது வெல்டிங்கில் எலெக்ட்ரிக் ஆர்க் அல்லது கேஸ் டார்ச் அல்லது வேறு சில வழிகளில் வெப்பம் வழங்கப்படுகிறது வெல்டிங்கிற்கு மிகவும் அவசியமான தேவை வெப்பம் ஆனால் சில செயல்முறைகளில் அழுத்தம் பயன்படுத்தப்படுகிறது வெல்டிங்கின் வரலாறு இடைக்காலம் இடைக்காலத்தின் பட்டறைக்கொல்லர்கள் பல்வேறு வகையான இரும்புக் கருவிகளை ஹேமரிங் மூலமாக வெல்டு செய்தனர் வெல்டிங் முறைகள் 19 ஆம் நூற்றாண்டின் விடியல் வரை கிட்டத்தட்ட மாறாமல் இருந்தன 19 ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் பொறியாளர்கள் விஞ்ஞானிகள் உலோகங்களை வெப்பப்படுத்தவும் சேர்க்கவும் மின்சாரத்தின் முன்னேற்றங்களைப் பயன்படுத்தினர் ஜூல் லீ சாட்லியர் ஆகியோர் 20 ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் 1 ஆம் உலகப் போருக்கு முன்னர் கிராக் பிரச்சினைகள் காரணமாக இரண்டு உலோகங்களைச் சேர்ப்பதற்கான ஒரு முறையாக வெல்டிங் நம்பப்படவில்லை 1930 கள் 40 கள் இண்டஸ்ட்ரியல் வெல்டிங் ஏற்றுக்கொள்ளப்பட்டது மேலும் இது போர்களில் பயன்படுத்தப்படும் தொட்டிகள் விமானம் கப்பல்கள் போன்றவற்றைக் கட்டுவதற்காக பரவலாகப் பயன்படுத்தப்பட்டன இன்றைய தொழில்நுட்பத்தில் வெல்டிங்கின் பயன்பாடு விரிவானது இது சுமார் 1930 முதல் குறிப்பிடத்தக்க உயர்வைப் பெற்றுள்ளது 19 ஆம் நூற்றாண்டு இந்த நூற்றாண்டில் பெரிய அளவில் வெல்டிங் பயன்படுத்தப்பட்டது 1830 ஆங்கிலேயரான எட்மண்ட் டேவி 1836 இல் அசிட்டிலீனைக் கண்டுபிடித்தார் மேலும் வெல்டிங் துறையில் அசிட்டிலீன் விரைவில் பயன்படுத்தப்பட்டது 1880 1881 ஆம் ஆண்டில் பிரெஞ்சு விஞ்ஞானி அகஸ்டே டி மெரிடென்ஸ் ஒரு ஆர்க்கில் இருந்து உருவாகும் வெப்பத்தைப் பயன்படுத்தி ஈயத் தகடுகளை இணைப்பதில் வெற்றி பெற்றார் 1890 1890 களில் மிகவும் பிரபலமான வெல்டிங் முறைகளில் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது அதாவது கார்பன் ஆர்க் வெல்டிங் இந்த நேரத்தில் தெர்மைட் வெல்டிங்கும் 1893 இல் கண்டுபிடிக்கப்பட்டது 20 ஆம் நூற்றாண்டு 1900 பூசப்பட்ட உலோக மின்முனை முதன்முதலில் ஸ்ட்ரோமெங்கரால் அறிமுகப்படுத்தப்பட்டது உலோகபூச்சு ஆர்க்கை மிகவும் நிலையானதாக இருக்க உதவியது இந்த காலகட்டத்தில் பல வெல்டிங் செயல்முறைகள் உருவாக்கப்பட்டன அதாவது சீம் வெல்டிங் ஸ்பாட் வெல்டிங் ஃபிளாஷ் பட் வெல்டிங் மற்றும் ப்ரொஜெக்சன் வெல்டிங் 1919 முதலாம் உலகப் போரின் முடிவில் அமெரிக்க வெல்டிங் சொசைட்டி கம்ஃபோர்ட் அவேரி ஆடம்ஸால் நிறுவப்பட்டது இந்த சொசைட்டியின் நோக்கம் வெல்டிங் செயல்முறைகளை முன்னேற்றுவதாகும் 1920 தானியங்கி வெல்டிங் முதன்முதலில் அறிமுகப்படுத்தப்பட்டது இது பி Nobel என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டது 1920 ஆம் ஆண்டில் ஜெனரல் எலக்ட்ரிக் நிறுவனத்தின் பி நோபல் P Nobel ஜி டபிள்யூ இன் ஆரம்பகால முன்னோடியைக் கண்டுபிடித்தார் 1930 நியூயார்க் கடற்படை யார்டு ஸ்டட் வெல்டிங்கை உருவாக்கியது ஸ்டட் வெல்டிங் கட்டுமானத் தொழிலுக்கும் கப்பல் கட்டுமானத்திற்கும் அதிகளவில் பயன்படுத்தப்பட்டது 1940 வெல்டிங் வரலாற்றில் ஜி டபிள்யூ மற்றொரு குறிப்பிடத்தக்க மைல்கல்லாகும் இது 1948 இல் பாட்டெல்லே மெமோரியல் இன்ஸ்டிடியூட்டில் உருவாக்கப்பட்டது 1960 வெல்டிங் துறையில் 1960களில் பல முன்னேற்றங்கள் ஏற்பட்டன எலக்ட்ரோஸ்லாக் வெல்டிங் மற்றும் பிளாஸ்மா ஆர்க் வெல்டிங் ஆகியவை இந்த நேரத்தில் கண்டுபிடிக்கப்பட்டன 1990 1991 இல் வெல்டிங் நிறுவனம் FSW ஐக் கண்டுபிடித்தது இது ஒரு திட நிலை இணைதல் செயல்முறையாகும் இது திட நிலையில் பொருட்களை இணைப்பதற்காக ஒரு சுழலும் கருவியின் உராய்வு வெப்பத்தையும் கருவி முனையின் ஸ்டிர்ரிங் விளைவையும் சேர்த்து பயன்படுத்துகிறது இன்றைய தொழில்நுட்பத்தில் வெல்டிங்கின் பயன்பாடு விரிவானது இந்த வளர்ச்சி பொதுவான தொழில்துறை வளர்ச்சியை விட வேகமாக உள்ளது பொதுவான வெல்டிங் அடிப்படை பொருள் உலோகங்களை இவ்வாறு வகைப்படுத்தலாம் இரும்பு பொருள் இரும்பு அல்லாத பொருள் 1 அன்றாட வெல்டிங் பயன்பாட்டில் இருக்கும் இரும்பு பொருட்கள் i ராட் இரும்பு 0 035 க்கும் குறைவான கார்பன் ii வார்ப்பிரும்பு கார்பன் மற்றும் சிலிக்கான் முறையே 2 3 முதல் 4 5 மற்றும் 0 5 முதல் 3 வரை iii கார்பன் ஸ்டீல் குறைந்த 0 3 நடுத்தர 0 59 மற்றும் உயர் 0 5 iv வார்ப்பு எஃகு எடையின் அடிப்படையில் கார்பன் உள்ளடக்கம் 0 2 முதல் 2 1 வரை தரத்தைப் பொறுத்து மாங்கனீசு குரோமியம் வெனடியம் மற்றும் டங்ஸ்டன் போன்ற பிற கலவை கூறுகள் v துருப்பிடிக்காத எஃகு 11 5 க்கும் அதிகமான குரோமியம் chromium முதலியன அன்றாட வெல்டிங் பயன்பாட்டில் இருக்கும் இரும்பு அல்லாத பொருட்கள் i அலுமினியம் மற்றும் அதன் உலோகக்கலவைகள் ii செம்பு மற்றும் அதன் உலோகக்கலவைகள் iii மெக்னீசியம் மற்றும் அதன் உலோகக்கலவைகள் iv நிக்கல் மற்றும் அதன் கலவைகள் v துத்தநாகம் மற்றும் அதன் உலோகக்கலவைகள் வெல்டிங்கின் பொது நன்மை நன்மைகள் ஒரு நல்ல வெல்ட் அடிப்படை உலோகம் போல வலுவானது பொதுவாக வெல்டிங் உபகரணங்கள் மிகவும் விலை உயர்ந்தவை அல்ல தூக்கி செல்லத்தக்க வெல்டிங் கருவிகளும் கிடைக்கின்றன வடிவமைப்பில் கணிசமான சுதந்திரத்தை வெல்டிங் அனுமதிக்கிறது வெல்டிங் மூலம் ஒரே மாதிரியான மற்றும் வெவ்வேறான ஏராளமான உலோகங்கள் உலோகக்கலவைகளை இணைக்கலாம் ஸ்பாட் தொடர் அழுத்த இறுக்கமான சீம்கள் எண்டு டு எண்டு மற்றும் இதைப்போல பல உள்ளமைவுகளில் ஒர்க் பீசுகளை வெல்டிங்கின் மூலமாக இணைக்கலாம் வெல்டிங்கை இயந்திரமயமாக்கலாம் வெல்டிங்கின் பொதுவான குறைபாடு குறைபாடுகள் வெல்டிங் தீங்கு விளைவிக்கும் கதிர்வீச்சுகள் ஒளி தீப்பொறிகள் மற்றும் சிதறல்களைத் தருகிறது வெல்டிங் ரெசிடுவல் ஸ்ட்ரெஸ் மற்றும் ஒர்க் பீசுகளில் சிதைவை ஏற்படுத்துகிறது வெல்டிங் செய்ய வேண்டிய பகுதிகளை பிடித்து நிலைநிறுத்த ஜிக்ஸ் மற்றும் பிக்ஸர்கள் பொதுவாக தேவை ஒரு நல்ல வெல்டிங் வேலையை உருவாக்க ஒரு திறமையான வெல்டர் அவசியம் வெல்டிங் வெப்பம் உலோகவியல் மாற்றங்களை உருவாக்குகிறது வெல்டெட் ஜாய்ண்ட்டுகளின் அமைப்பு பெற்றோர் உலோகத்தின் அமைப்புக்கு சமமானதல்ல ஒரு வெல்டெட் ஜாய்ண்ட்டுக்கு பல காரணங்களுக்காக ஸ்ட்ரெஸ் ரிலீப் ஹீட் ட்ரீட்மெண்ட் தேவை கேஸ்டிங்குடன் ஒப்பிடும்போது வெல்டிங் முன்னதாக கேஸ்டிங் செய்யப்பட்ட இயந்திர கருவி படுக்கைகள் தற்போது வெல்டிங் மூலமாக உருவாக்கப்படுகின்றன பல துறைகளில் கேஸ்டிங் செயல்முறைகளுக்கு பதிலாக தற்போது வெல்டிங் பயன்பாட்டில் உள்ளது இதை பின்பற்றுவதற்கான சில காரணங்கள் வெல்டிங் மிகவும் சிக்கனமானது மற்றும் கேஸ்டிங்குடன் ஒப்பிடும்போது மிக விரைவான செயல்முறையாகும் வெல்டிங்கால் உருவாக்கப்பட்ட மைல்டு ஸ்டீல் கட்டமைப்புகள் கேஸ்டிங்கால் செய்யப்பட்டதை விட மிக லேசானதாக உள்ளன வெல்டிங்கால் உருவாக்கப்பட்ட மைல்டு ஸ்டீல் கட்டமைப்புகள் கேஸ்டிங்கால் செய்யப்பட்டதை விட அதிக இழுவிசை வலிமையும் கடினத்தன்மையும் கொண்டுள்ளன பேட்டேர்ன் செய்யும் செலவு மற்றும் அதை சேமிக்கும் செலவு இவை வெல்டிங்கில் இல்லை கேஸ்டிங்குடன் ஒப்பிடும்போது வெல்டிங் செய்யும்போது குறைவான நபர்களே போதுமானது கேஸ்டிங்கினால் எளிதில் பெறமுடியாத கட்டமைப்பு வடிவங்களை வெல்டிங் மூலம் அதிக சிரமம் இல்லாமல் தயாரிக்கலாம் வெல்டிங் வடிவமைப்பு குறைந்த செலவுகளை உள்ளடக்கியது மற்றும் இது மிகவும் நெகிழ்வானது வெல்டிங் மூலம் ஃபேப்ரிகேஷன் செய்யும்போது கேஸ்டிங்கினால் ஏற்படும் இயந்திர செலவு மிச்சப்படுகிறது ரிவெட்டிங் உடன் ஒப்பிடும்போது வெல்டிங் முன்பு ரிவெட்டிங் செய்யப்பட்ட பாலங்கள் கப்பல்கள் மற்றும் கொதிகலன்கள் இப்போது வெல்டிங்கால் வெல்டு செய்யப்படுகின்றன வெல்டிங் மிகவும் சிக்கனமானது மற்றும் ரிவெட்டிங்கை ஒப்பிடும்போது மிக விரைவான செயல்முறையாகும் வெல்டட் பிரஷர் பாத்திரங்கள் ரிவெர்ட்டுடன் ஒப்பிடும்போது அதிக அழுத்தத்துடன் இறுக்கமாக இருக்கும் வெல்ட் உலோகத்தின் எடைக்கும் கட்டமைப்பின் முழு எடைக்கும் இடையிலான விகிதம் ரிவெட்டுகளின் எடைக்கும் கட்டமைப்பின் முழு எடைக்கும் இடையிலான விகிதத்தை விட மிகக் குறைவு ரிவேட்டேட் கட்டுமானத்தில் தேவைப்படும் கவர் தட்டுகள் இணைக்கும் கோணங்கள் குசெட் தட்டுகள் போன்றவை வெல்டிங் செய்யும் போது தேவையில்லை ரிவெட்டிங்கில் கடினமாகத் தோன்றும் வடிவ அமைப்புகள் கூட வெல்டிங்கால் எளிதாக செய்ய முடியும் வெல்டிங் ஒரு கட்டமைப்பில் எந்தவொரு இடத்திலும் மேற்கொள்ளப்படலாம் ஆனால் ரிவெட்டிங் செய்ய எப்போதும் போதுமான அளவு கிளியரன்ஸ் தேவை ஒரு வெல்டட் கட்டமைப்பு ரிவேட்டேட் கட்டமைப்பை விட சிறந்த பூச்சு மற்றும் தோற்றத்தைக் கொண்டுள்ளது துளைகளுக்காக பஞ்சிங் மற்றும் ட்ரில்லிங் செய்ய தேவைப்படும் தளவமைப்பு வெல்டிங் செய்யும்போது தேவையில்லை ரிவெட்டுகளுக்கு இடமளிக்கும் பொருட்டு தட்டில் துளையிடுவது பொருள் தொடர்ச்சியை உடைத்து ரிவேட்டேட் கட்டமைப்பை பலவீனப்படுத்துகிறது ஏற்கெனவே உருவாக்கப்பட்ட காஸ்டிங் அல்லது ரிவேட்டேட் கட்டமைப்பில் மாற்றங்களைச் செய்வது மிகவும் கடினம் ஆனால் ஒரு வெல்டெட் கட்டமைப்பை அதிக சிரமம் இல்லாமல் சரிசெய்ய முடியும் வெல்டிங்கினால் 100 திறமையான ஜாயிண்ட்டை உருவாக்க முடியும் இதை ரிவெட்டிங் மூலம் செய்வது கடினம் அதிக வலிமை கொண்ட ஸ்டீல்களை ரிவெட்டிங் செய்வது அதிக வலிமை கொண்ட ஸ்டீல் ரிவெட்டுகளைப் பெறுவதில் உள்ள சிக்கல்களை முன்வைக்கிறது வெல்டிங்கின் நடைமுறை பயன்பாடுகள் தொழில்துறையில் வெல்டிங் ஒரு கருவியாக இவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது வழக்கமாக ஆட்டோமொபைல் கார்கள் விமானங்கள் குளிர்சாதன பெட்டிகள் கப்பல்கள் கடல் கட்டமைப்பு போன்றவற்றை உருவாக்குதல் பழுதுபார்ப்பு மற்றும் பராமரிப்பு பணிகள் எ உடைந்த பகுதிகளை சேர்த்தல் தேய்ந்த கூறுகளை மீண்டும் உருவாக்குதல் போன்றவை வெல்டிங்கின் சில முக்கியமான பயன்பாடுகள் கீழே பட்டியலிடப்பட்டுள்ளன i விமான கட்டுமானம் a வெல்டட் என்ஜின் ஏற்றங்கள் ஜெட் இயந்திரத்திற்கான டர்பைன்கள் ராக்கெட் மோட்டார் எரிபொருள் தொட்டிகள் பிட்டிங்குகள் போன்றவை ஆட்டோமொபைல் கட்டுமானம் ஆர்க் வெல்டட் கார் சக்கரங்கள் பிரேம் பக்க தண்டவாளங்கள் ஆட்டோமொபைல் பிரேம் பிரேக்கட்டுகள் போன்றவை iii பாலங்கள் கப்பல் கட்டுமானம் வெட்டப்பட்ட நீளங்கள் போன்றவை கட்டிடங்கள் நெடுவரிசை அடிப்படை தகடுகள் டிரஸ் கட்டமைப்பு உருவாக்கம் முதலியன பிரஷர் வெஸ்ஸல்ஸ் மற்றும் தொட்டிகள் உறையிட்ட எஃகு தகடுகள் ஷெல் கட்டுமானம் ஷெல்லுடன் நாசில்களை இணைத்தல் போன்றவை Vi சேமிப்பு தொட்டிகள் எண்ணெய் எரிவாயு மற்றும் நீர் சேமிப்பு தொட்டிகள் ரயில் சாலை உபகரணங்கள் ரயில் சட்டத்தின் கீழ் ஏர் ரிசீவர் d எஞ்சின் போன்றவை பைப் மற்றும் பைப் லைனிங்குகள் உருட்டப்பட்ட தட்டு பைப்புகள் b திறந்த பைப் ஜாய்ண்ட்டுகள் எண்ணெய் எரிவாயு மற்றும் பெட்ரோல் பைப் லைனிங்குகள் போன்றவை கப்பல்கள் அ ஷெல் பிரேம்கள் ஆ டெக் மற்றும் பல்க்ஹெட் ஸ்டிஃபெனர்கள் இ ஷெல்களின் பிடிமானங்கள் போன்றவை டிரக்குகள் மற்றும் டிரெய்லர்கள் இயந்திரக் கருவிகளின் பிரேம்கள் கட்டிங் டூல்ஸ் மற்றும் அச்சுக்கள் வீட்டு மற்றும் அலுவலக சாமான்கள் கூடுதலாக ஆர்க் வெல்டிங் பழுது மற்றும் பராமரிப்பு பணிகளில் பின்வருமாறு பயன்படுகிறது டூல்கள் பஞ்சுகள் அச்சுக்கள் கியர்கள் பிரஸ் மற்றும் இயந்திர கருவிகளின் ஃபிரேம்கள் இவற்றின் உடைந்த மற்றும் சேதமடைந்த கூறுகள் மற்றும் இயந்திரங்களை சரிசெய்தல் ஜிக்ஸ் ஃபிக்ச்சர்கள் கவ்விகள் மற்றும் பிற பிடிமானக் கருவிகளின் உருவாக்கம் ரிவெட்டிங் உடன் ஒப்பிடும்போது வெல்டிங் சத்தமில்லாமல் இருப்பதால் மருத்துவமனை கட்டிடங்களில் மாற்றங்கள் சேர்த்தல் அல்லது நீட்டிப்பு செய்யும் போது அதிகமாகப் பயன்படுகிறது வெல்டிங் செயல்முறையின் வகைப்பாடு இணைப்பு முறைகள் பொதுவாக இரண்டு விதமான இணைப்பு முறைகள் உள்ளன 1 இயந்திர பிணைப்பு 2 அணு பிணைப்பு இயந்திர பிணைப்பின் வகைப்பாடு அ தற்காலிக பிணைப்பு திருகு கூறுகளுடன் ஆ நிரந்தர அரை நிரந்தர i ரிவெட்டுகள் ii தையல்கள் iii ஸ்டேபிள்கள் iv ஷ்ரிங்க் பிட் 2 அணு பிணைப்பு வகைப்பாடு வெல்டிங் வெல்டிங் வகைப்பாடு பின்வரும் அம்சங்களின் அடிப்படையில் செய்யப்படுகிறது 1 வெப்ப ஆதாரத்தைப் பொறுத்து 2 அழுத்தத்தைப் பயன்படுத்துவதைப் பொறுத்து 3 அடிப்படை மற்றும் நிரப்பு பொருளின் வெவ்வேறு அம்சங்களைப் பொறுத்து 4 ஜாய்ன்ட்டின் கலவையைப் பொறுத்து 5 மின்முனையின் நிலையைப் பொறுத்து 6 மெக்கானிஸத்தைப் பொறுத்து வெல்டிங்கின் வகைகள் வெப்ப ஆதாரத்தைப் பொறுத்து ஆர்க் வெல்டிங் கேஸ் வெல்டிங் ரெசிஸ்டன்ஸ் வெல்டிங் வெப்ப வேதியியல் வெல்டிங் செயல்முறை இயந்திர ஆற்றல் வெல்டிங் செயல்முறை கதிரியக்க ஆற்றல் வெல்டிங் வெவ்வேறு வெல்டிங் நுட்பங்களின் பெயர் வெப்ப ஆதாரத்தைப் பொறுத்து ஆர்க் வெல்டிங் கார்பன் ஆர்க் மெட்டல் ஆர்க் டங்ஸ்டன் மந்த வாயு TIG GTAW உலோக மந்த வாயு MIG GMAW பிளாஸ்மா ஆர்க் சப்மெர்ஜெடு ஆர்க் எலக்ட்ரோ ஸ்லாக் எலக்ட்ரோ கேஸ் கேஸ் வெல்டிங் ஆக்ஸி அசிட்டிலீன் ஏர் அசிட்டிலீன் ஆக்ஸி ஹைட்ரஜன் பிரஷர் கேஸ் ரெசிஸ்டன்ஸ் வெல்டிங் பட் ஸ்பாட் சீம் வெப்ப வேதியியல் வெல்டிங் செயல்முறை தெர்மிட் வெல்டிங் அணு ஹைட்ரஜன் வெல்டிங் இயந்திர ஆற்றல் வெல்டிங் செயல்முறை உராய்வு அல்ட்ராசோனிக் டிஃபியூஷன் ஃபோர்ஜ் ரோல் எக்ஸ்ப்ளோசிவ் கதிரியக்க ஆற்றல் வெல்டிங் செயல்முறை எலக்ட்ரான் பீம் ஈ டபிள்யூ லேசர் எல்

எம்